இந்த ப்ரோக்ராமில் டைமர் 1 ஈவன்ட் கவுண்டராக செயல்படுவதை பார்ப்போம் இந்த பின் 3 5 வழியாக இங்கு பல்ஸ் கொடுக்கப்படுகிறது நாம் செட் B3 5 set B 3 5 என்ற இன்ஸ்டிரக்ஷனை உள்ளிடுவதன் மூலம் இந்த 3 5 முனையம் உயர் நிலையை எட்டுகிறது இதனால் இது இன்புட் போர்ட்டாக செயல்படுகிறது இங்கே பல்ஸ் கொடுக்கப்படுகிறது வெளியீட்டை காட்சிப்படுத்த போர்ட் P2 உடன் 8 LED க்கள் இணைக்கப்படுகிறது TL1 ன் எண்ணிக்கையானது ரெஜிஸ்டர் வழியாக P2 க்கு வெளியிடப்படுகிறது P2 உடன் மின்எதிர்பான் வழியாக LED க்களை இணைக்கலாம் இவ்வாறு 8 எல்இடிக்களையும் இணைக்கலாம் T1 க்கு கிடைக்கப்பெற்ற பல்ஸ்களின் எண்ணிக்கையானது அப்படியே எல்இடியில் வெளியிடப்படுகிறது இங்கு 8 எல்இடிக்களில் எட்டு பிட் எண்களை மட்டுமே வெளியிட முடியும் கவுண்டரின் எண்ணிக்கை 8 பிட்க்கு மேல் வரும்போது அதாவது ஓவர்ஃப்லோ ஆகும்போது கவுண்டர் ரீலோட் செய்யப்படுகிறது மேலும் ஒரு எடுத்துக்காட்டை நாம் இங்கே பார்க்கலாம் ஒரு ஹேட்ஸ் அதிர்வெண் கொண்ட பல்சானது 3 4 என்ற பின் உடன் இணைக்கப்படும்போது கவுண்டர் 0 வின் எண்ணிக்கையை வெளியிடுவதற்கான ப்ரோக்ராமை எழுதுவதற்கு முயற்சிப்போம் கவுண்டர் 0 வில் ஏதாவது ஒரு எண் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் அதன்பிறகு TH0 இல் மைனஸ் 60 ஐ வைத்தால் முதல் சுற்றில் 0 வில் இருந்து 256 நிகழ்வுகள் வரை எண்ணிக்கை நடைபெறுகிறது இந்த நிகழ்வில் TH0 என்பது 0 அதாவது ரீசெட் ஆகும்வரை நடைபெறும் மேற்கண்ட நிகழ்வு நடைபெறாமல் இருக்க நாம் புரோகிராமின் முதலிலேயே TH0 ஐ மைனஸ் 60 ஆக மாற்ற வேண்டும் இனி ப்ரோக்ராமில் என்ன நிகழ்கிறது என்று பார்ப்போம் இந்த புரோகிராமில் LCD செட்அப் பகுதி LCD ஐ இணிஷியலைஸ் செய்ய பயன்படுகிறது இப் ப்ரோக்ராமில் இந்த LCD செட்அப் பகுதியானது குறிப்பிடப்படவில்லை அந்த குறிப்பிடப்படாத பகுதியில் LCD ஐ கட்டுப்படுத்தும் மதிப்புகள் உள்ளிடப்பட்டிருக்கும் கவுண்டர் 0 ல் மோடு 2 ஐ இணிஷியலைஸ் செய்கிறோம் மேலும் இந்த ப்ரோக்ராமில் இரண்டாவது வரிசையில் அதாவது TMOD ன் கீழ் வரிசையில் தகுந்த 4 பிட் எண்களை உள்ளிடுவதன் மூலம் கவுண்டரை மோடு 2 ல் பயன்படுத்த முடியும் TH0 ஐ 60 என்றும் செட் B P 3 4 என இனிஷியலைஸ் செய்வதன்மூலம் கடந்த எடுத்துக்காட்டை போலவே இது உள்ளீடாக செயல்படும் Set B TR0 என்ற கட்டளை டைமரை துவங்கி கவுண்டரையும் துவங்க வைக்கிறது பின்னர் TL0 வில் உள்ள மதிப்பு A என்ற ரெஜிஸ்டருக்கு மாற்றப்படுகிறது எண்ணிக்கை துவங்கி 60 வினாடிகள் நிறைவு பெற்றவுடன் T0 ல் 60 என்று லோட் செய்யப்படுகிறது பின்னர் 60 வினாடிகள் நிறைவு பெற்றவுடன் இது 60 ஆக மாறுகிறது 60 நிகழ்வுகள் நிறைவு பெற்றவுடன் டைமர் ஓவர்ப்ளோ ஆகிறது Move A TL0 க்கு பிறகு ACALL CONVERT என்ற கட்டளையை பயன்படுத்துகிறோம் இந்த ACALL CONVERT மூலம் A ரிஜிஸ்டரில் உள்ள மதிப்புகள் R2 R3 R4 என்ற ரிஜிஸ்டர்களை பயன்படுத்தி மாற்றப்படும் இந்த ரொட்டீன் பற்றிய விளக்கங்களை இந்தப் பகுதியில் நாம் இங்கே விளக்க போவதில்லை R2 R3 R4 என்ற ரெஜிஸ்டர்கள் வெளியிடப்பட வேண்டிய மணி நேரம் நிமிடம் மற்றும் விநாடிகளை சேகரித்து வைக்கிறது ஆனால் அதை வெளியிடுவது இல்லை பின்னர் TH0 ஐ பரிசோதித்து ஓவர்ஃப்லோ ஆகிறதா என்று பார்க்கப்படுகிறது ஆம் எனில் TL0 ன் மதிப்பு ரெஜிஸ்டர் A க்கு மாற்றப்படுகிறது மீண்டும் அங்கே கொடுக்கப்பட்ட மதிப்பு மணி நேரம் நிமிடம் மற்றும் வினாடிகள் என மாற்றப்பட்டு வெளியிடப்படுகிறது பின்னர் TR0 ரீசெட் செய்யப்பட்டு மீண்டும் டைமர் துவக்கப்படுகிறது இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ப்ரோக்ராம் பயன்படுத்துவது எப்படி என்பதை பற்றி பார்த்தோம் முந்தைய புரோகிராமில் கேட் மதிப்பு 0 எனில் அதன் செயல்பாடு பற்றி பார்த்தோம் இப்போது T mode ரிஜிஸ்டரில் கேட் மதிப்பு 1 எனில் மேற்குறிப்பிட்ட ப்ரோக்ராம் எவ்வாறு செயல்படும் என்பதை பற்றி பார்ப்போம் இதில் எல்லா செயல்பாடுகளும் TR bit வழியாக நடைபெற்றது டைமர் 0 மற்றும் 1 செயல்பட Set B TR0 மற்றும் TR1 என்ற கட்டளை பயன்படுத்தப்பட்டது கேட் 1 ஆக இருக்கும்பொழுது வன்பொருளை பயன்படுத்தி டைமரை துவங்கவும் நிறுத்தவும் முடியும் இதற்கு INT0 மற்றும் INT1 என்ற பின்களை பயன்படுத்தலாம் INT0 என்பது போர்ட் எண் இரண்டில் உள்ள பின் எண் 12 ஆகும் அதுபோல INT1 என்பது போர்ட் எண் மூன்றில் உள்ள பின் எண் 13 ஆகும் இந்த பின்களை பயன்படுத்தி டைமரை கட்டுப்படுத்த முடியும் ஒரே நேரத்தில் டைமர் 0 ல் கேட் பிட் 1 gate bit1 மற்றும் INT0 செயல்படுத்தப்படும் பொழுது டைமர் செயல்படும் இல்லையென்றால் டைமர் செயலிலிருந்து நிறுத்தப்படும் இதன் வழியாக டைமரை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் கட்டுப்படுத்த முடியும் மென்பொருள் வழியாக டைமரை ஆன் செய்வதற்கு set B TR0 என்ற கட்டளையை பயன்படுத்தவேண்டும் கேட்டின் மதிப்பு ஒன்றாக gate1 இருக்கும்பொழுது INT0 மற்றும் TR0 ன் மதிப்பும் ஒன்றாக இருந்தால் டைமர் மேல்நோக்கி எண்ணப்படுகிறது அதுபோல கேட்டின் மதிப்பு 0 gate0 என இருக்கும்பொழுது TR0 ன் மதிப்பு ஒன்றாக TR01 இருந்தாலும் டைமர் மேல்நோக்கி எண்ணப்படும் Refer Slide Time 0712 இந்த ஸ்லைடில் TCON க்கு நேராக அதன் அட்ரஸ் 88H என இருப்பதை பார்க்கலாம் 8051 ல் ஏராளமான தனிச் சிறப்பு கொண்ட டைமர் ரெஜிஸ்டர்கள் உள்ளன இந்த ரெஜிஸ்டர்களின் முகவரியின் கடைசி எண் 0 அல்லது 1 என இருந்தால் அவை பிட் அட்ரஸபிள் எனலாம் TMOD ரிஜிஸ்டரின் முகவரி 89 என்பதால் அது பிட் அட்ரஸபிள் இல்லை அதுபோலவே TL0 TL1 TH0 TH1 ரெஜிஸ்டர்களும் பிட் அட்ரஸபிள் இல்லை T2CON என்ற ரெஜிஸ்டர் 8052 மைக்ரோ கண்ட்ரோலரில் பயன்படுத்தப்படும் மேலும் தனிச்சிறப்பு கொண்ட ரெஜிஸ்டரில் லோ பைட் கேப்சல்ஸ் டைமர் கருவிகள் தனிச்சிறப்பான மோட்கள் ஆகியன உள்ளடங்கும் அடுத்தபடியாக குறுக்கீடு பற்றி பார்க்க இருக்கிறோம் 8085 ல் உள்ள RST INTR TRAP போன்ற குறுக்கீடுகளை போலவே 8051 லும் இரண்டு வகையான குறுக்கீடுகள் உண்டு நாம் இங்கே INT0 மற்றும் INT1 போன்ற வெளிப்புற குறுக்கீடுகளை பற்றியும் உட்புறக் குறுக்கீடு பற்றியும் பார்க்க இருக்கிறோம் படத்தில் கொடுக்கப்பட்டது போல புரோகிராமின் ஏதாவது குறிப்பிட்ட இடத்தில் குறுக்கீடு ஏற்படும் பொழுது ப்ரோக்ராமின் கட்டுப்பாடு ISR நோக்கி மாறுகிறது இதனால் குறுக்கீட்டு சேவை ரொட்டின் செயல்படுத்தப்படுகிறது இந்த ISR செயல்படுத்தப்பட்ட பிறகு புரோகிராமில் குறுக்கீடு ஏற்பட்ட இடத்திற்கு மீண்டும் புரோகிராமின் கட்டுப்பாடு செலுத்தப்படுகிறது மேலே குறிப்பிடப்பட்ட புரோகிராமில் mov a 12 என்ற இடத்தில் குறுக்கீடு ஏற்பட்டது இங்கு ISR செயல்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் mov b 20 எந்த என்ற கட்டளைக்கு ப்ரோக்ராமின் கட்டுப்பாடு திரும்புகிறது 8051 ல் குறுக்கீடுகளுக்கு ஐந்து வகையான ஆதாரங்கள் உண்டு அவை டைமர் 0 ஓவர்ஃப்லோ டைமர் 1 ஓவர்ஃப்லோ வெளிப்புற குறுக்கீடு 0 வெளிப்புற குறுக்கீடு 1 மற்றும் சீரியல் போர்ட் குறுக்கீடு என்பன உள்ளடங்கும் 8051 ன் மேம்படுத்தப்பட்ட பதிப்பில் 22 வகையான குறுக்கீடு ஆதாரங்கள் உண்டு இந்தப் பதிப்பில் டைமர்கள் ப்ரோக்ராம் கவுன்டர் அதிகபடியான வெளிப்புற குறுக்கீடுகள் மற்றும் சீரியல் குறுக்கீடுகள் உண்டு ஆனால் 8051 அடிப்படை பதிப்பில் ஐந்து வகையான குறுக்கீடுகள் மட்டுமே உண்டு அவற்றைப் பற்றி இங்கே நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் குறுக்கீடு நிகழ்வு ஏற்படும்போது குறுக்கிட்டு நிகழ்வுக்கான பிளாக் இயக்கப்படுகிறது இதனால் குறுக்கீடு அங்கீகரிக்கப்படுகிறது முதலாவதாக குறுக்கீடு செயலாக்கப்பட வேண்டும் 8085 ஐ போலவே 8051 இலும் குறுக்கீடுகளை மாஸ்கிங் செய்ய இயலும் ஆனால் குறுக்கீடு பிளாக் முன்னதாகவே செயலாக்க பட்டிருக்க வேண்டும் மாஸ்கிங் செய்யப்பட்ட பிறகு குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும் அவை குறுக்கீடு என ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது ப்ரோக்ராமில் ஒரே நேரத்தில் ஏராளமான குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும் அவற்றுள் ஒன்றை மட்டுமே பிராசசர் ஏற்றுக்கொள்ளும் பிறகு ப்ரோக்ராம் கவுண்டரில் உள்ள மதிப்பு ஸ்டேக்கிற்க்கு மாற்றப்படும் இந்த நிகழ்வை படிநிலை 0 என கொள்ளலாம் ஒரு இன்ஸ்டிரக்ஷன் ப்ராசசரில் செயல்பாட்டில் இருக்கும்போது குறுக்கீடு ஏற்பட்டால் முதலில் அந்த இன்ஸ்டிரக்ஷன் முடிந்த பிறகே குறுக்கீடு ரொட்டின் செயல்படுத்தப்படுகிறது தற்போதைய இன்ஸ்டிரக்ஷன் செயல்படுத்தப்பட்ட பிறகு ப்ரோக்ராம் கவுண்டரில் உள்ள மதிப்பு ஸ்டேக்கிற்க்கு மாற்றப்படுகிறது பின்னர் ப்ரோக்ராம் ஆனது குறுக்கீட்டுகான குறுக்கீட்டு சேவை ரொட்டின் செயல்படுத்தப்படுகிறது 8051 ல் உள்ள அனைத்து குறுக்கீடுகளும் திசையன் குறுக்கீடுகளே 8085 ல் INTR என்பது திசையன் அல்லாத குறுக்கீடு ஆகும் குறுக்கீட்டுகான குறுக்கீட்டு சேவை ரொட்டின் செயல்படுத்தப்பட்ட பிறகு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் செயல்பட துவங்குகிறது இதுவே குறுக்கீடு செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் ஒரே நேரத்தில் இரண்டு குறுக்கீடுகள் ஏற்பட்டால் அதை ப்ராசசர் எவ்வாறு செயல்படுத்தும் என்பதை பற்றி பார்ப்போம் 8085 ல் குறுக்கீட்டு இன்ஸ்டிரக்ஷன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எடுத்துக்காட்டாக TRAP முதல் முன்னுரிமையை பெறுகிறது மேலும் இது ஒரு மாஸ்கிங் செய்யமுடியாத குறுக்கீடு ஆகும் மேலும் குறுக்கீடுகள் முறையே 7 5 6 5 5 5 அடுத்தபடியான முன்னுரிமைகளை பெறுகிறது 8051 இலும் இன்ஸ்டிரக்ஷன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அதிக முன்னுரிமை கொண்ட குறுக்கீடு இன்ஸ்டிரக்ஷன் முதலில் சேவையை தொடரும் குறுக்கீட்டு முன்னுரிமைகளை உயர்நிலை மற்றும் தாழ்நிலை மதிப்புக்களாக அமைத்துக்கொள்ளலாம் இவற்றையே நாம் குறுக்கீட்டு முன்னுரிமை என்கிறோம் குறுக்கீடுகளை கையாளுவதற்கு சில தனிச்சிறப்பு கொண்ட ரெஜிஸ்டர்கள் பயன்படுத்தப்படுகிறது அவ்வகையில் குறுக்கீடு இயக்கு ரெஜிஸ்டர் ஆனது 7 பிட்களை கொண்டது இதில் பிட் 6 அர்த்தமற்றது எனவே இதன் தேவை இங்கே பதிக்கப்படவில்லை இந்தப் பிட்டை பயன்படுத்தி எந்த செயல்பாட்டையும் செய்ய இயலாது இங்கே பின் எண் 7 இயக்கு குறுக்கீடு என்று அழைக்கப்படுகிறது இந்தப் பின் குறுக்கீடுகளை இயக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த பின்னின் மதிப்பு 1 pin1 என வைத்துக்கொண்டால் மட்டுமே குறுக்கீடுகள் இயக்கப்படும் எனவே EA1 என வைத்துக்கொள்ளவேண்டும் அல்லாமல் EA0 என வைத்துக்கொண்டால் குறுக்கீட்டு அமைப்பு முடக்கப்படும் அடுத்தபடியாக பிட் எண் 5 டைமர் குறுக்கீடு என்றழைக்கப்படுகிறது இது டைமர் 2 ஐ செயல்படுத்த பயன்படுத்தப்படுகிறது 8051 ல் டைமர் இல்லை என்பதால் இந்த பிட் 8052 ற்கு மட்டுமே பயன்படும் அடுத்தபடியாக ES0 சீரியல் குறுக்கீடு அல்லது சீரியல் தொடர்பு குறுக்கீடு என்றழைக்கப்படுகிறது சீரியல் தொடர்பில் அனுப்பப்பட்ட பைட் மற்றும் கிடைக்கப்பெற்ற பைட் என இரண்டும் உள்ளடங்கும் இவை இரண்டையும் A0 என்ற ஒற்றை குறுக்கீடு வழியாக கட்டுப்படுத்துகிறது தகவல் அனுப்பப்படும் பொழுதும் கிடைக்கப்பெறும் பொழுதும் ES0 என்ற ஒரே ஒரு குறுக்கீட்டை மைக்ரோ கண்ட்ரோலர் பெற்றுக்கொள்ளும் அடுத்தபடியாக EX1 வெளிப்புற குறுக்கீடு 1 என்று அழைக்கப்படுகிறது இது டைமர் 1 ஐ செயல்படுத்த பயன்படுகிறது EX0 வெளிப்புற குறுக்கீடு 0 என்று அழைக்கப்படுகிறது இது டைமர் 0 ஐ செயல்படுத்த பயன்படுகிறது மேற்கூறப்பட்ட குறுக்கீடு செயல்பாடு ரிஜிஸ்டரில் A8H என பதிவிட்டால் அனைத்து குறுக்கீடுகளும் முடக்கப்படும் மேலும் குறுக்கீடு செயல்பாடு ரிஜிஸ்டர் ஐ பயன்படுத்த வேண்டும் என்றால் EA1 என வைத்துக்கொள்ளவேண்டும் இது இந்த ரெஜிஸ்டர் பயன்படுத்துவதில் ஒரு முக்கியமான படிநிலை எனலாம் மேலே படத்தில் தோன்றுவதுதான் TCON ரெஜிஸ்டர் உயர்நிலை நிபிளில் உள்ள பிட்டுகள் டைமர் 1 மற்றும் டைமர் 0 க்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவை இதில் டைமர் 1 என்பது ஓவர்ஃப்லோ பிளாக் டைமர் 0 என்பது ரன் ப்ளாக் ஆகும் இங்கே தாழ் நிலையிலுள்ள பிட்டுகள் முறையை IE1 IT1 IE0 மற்றும் IT0 ஆகும் உயர் நிலையிலிருந்து தாழ் நிலைக்கு INT1 என்ற பின்னில் மாற்றம் கண்டறியப்படும் போது CPU IE1 ன் மதிப்பை 1 என அமைக்கிறது அதுபோல INT0 என்ற பின்னில் மாற்றம் கண்டறியப்படும் போது CPU IE0 ன் மதிப்பை 1 என அமைக்கிறது IT1 என்பது குறுக்கீட்டு வகை 1 கட்டுப்பாடை சார்ந்தது IT1 என்ற பிட்டை 1 அல்லது 0 IT1 bit1 or 0 என அமைப்பதன் மூலம் வீழ்ச்சி விளிம்பு தூண்டுதல் அல்லது தாழ் நிலை தூண்டுதல் பயன்முறையில் குறுக்கீட்டை கையாள முடியும் IT1 என்ற பிட்டு 1 IT1 bit1 என அமைப்பதன் மூலம் வீழ்ச்சி விளிம்பு தூண்டுதல் முறையில் செயல்படும் அதாவது குறுக்கீட்டு இணைப்பானது உயர் நிலையிலிருந்து தாழ் நிலைக்கு செல்லும் பொழுது குறுக்கீட்டு அமைப்பு குறுக்கீட்டை உணர்ந்து கொள்கிறது அதுபோல IT1 எந்த பிட்டு 0 IT1 bit0 என அமைப்பதன் மூலம் தாழ்நிலை தூண்டுதல் முறையில் செயல்படும் அதாவது INT1 இணைப்பு தாழ் நிலையில் இருக்கும் பொழுது குறுக்கீடு உணர்ந்து கொள்ளப்படுகிறது குறுக்கீடு வகைகளை அமைக்கும் பொழுது கவனத்துடன் செயல்பட வேண்டும் இணைக்கப்பட்ட கருவிக்கு ஏற்ப குறுக்கீட்டு வகையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அவை H தூண்டுதலாக அல்லது நிலை தூண்டுதலாக இருக்கலாம் IE0 மற்றும் IT0 பிட்டுகளை INT0 வகை குறுக்கீட்டுக்கு பயன்படுத்தலாம் குறுக்கீடுகளுக்கு இயல்பாகவே முன்னுரிமைகள் வழங்கப்படுகின்றன குறுக்கீடுகளில் INT0 அதிக முன்னுரிமை பெறுகிறது மற்ற குறுக்கீடுகள் முறையே TF0 அதாவது டைமர் 0 குறுக்கீடு 1 டைமர் 1 R1T1 என்பன குறைந்த முன்னுரிமையை பெறுகிறது R1 T1 என்பது பெறுதல் குறுக்கீடு மற்றும் அனுப்புதல் குறுக்கீட்டை குறிக்கிறது இவை வரிசை தொடர்புக்கு பயன்படுத்தப்படுகிறது ஒரே குறுக்கீட்டை பயன்படுத்தி அனுப்புதல் மற்றும் பெறுதல் இயக்கப்படுவதால் இதனை R1T1 என்கிறோம் ஒரே நேரத்தில் பல குறுக்கீடுகள் ஏற்படும்பொழுது ப்ராசசர் INT0 எனும் குறுக்கீட்டுக்கு முதல் முன்னுரிமையை வழங்குகிறது INT0 எனும் குறுக்கீடு ஏற்படாத பட்சத்தில் TF0 எனும் குறுக்கீட்டுக்கு முதலில் பதில் அளிக்கப்படுகிறது அதுபோல TF0 எனும் குறுக்கீடு ஏற்படாத பட்சத்தில் INT1 எனும் குறுக்கீட்டுக்கு பதில் அளிக்கப்படுகிறது 8085 பிராசஸர் ஐ போல அல்லாமல் 8051 ல் இங்கு நாம் முன்னுரிமைகளை மாற்றிக்கொள்ள இயலும் IP என்பது குறுக்கீடு முன்னுரிமை ரெஜிஸ்டர் எனப்படும் இந்த ரெஜிஸ்டரை பயன்படுத்தி குறுக்கீடுகளுக்கான முன்னுரிமைகளை மாற்றி அமைக்க முடியும் IP இல் முதல் இரண்டு பிட்டுகளுக்கு எந்தப் பயன்பாடும் இல்லை PT2 ஐ பயன்படுத்தி டைமர் 2 இன் முன்னுரிமையை மாற்றமுடியும் PS என்பது டைமர் சீரியல் போர்ட் முன்னுரிமை குறுக்கீடு எனலாம் PT1 என்பது டைமர் 1 இன் முன்னுரிமை குறுக்கீடு PT0 என்பது டைமர் 0 இன் முன்னுரிமை குறுக்கீடு இந்த பிட்டுகளை ஒன்று bit1 or set என அமைப்பதன் மூலம் இவற்றிற்கு அதிகப்படியான முன்னுரிமை உடையதாக மாற்றி அமைக்கலாம் எடுத்துக்காட்டாக இந்த கமெண்டை பாருங்கள் இந்த இன்ஸ்டிரக்ஷன் அதாவது MOV IP00000100B இதில் PX1 இல் 1 எனவும் இதர பிட்டுகள் 0 எனவும் உள்ளன எனவே INT1 மிக உயர்ந்த முன்னுரிமையை பெறுகிறது இதனால் இயல்பாக வழங்கப்படும் முன்னுரிமைகள் மாறுகின்றன இங்கு INT1 முதல் முன்னுரிமையும் அதற்கு அடுத்தபடியாக INT0 இரண்டாவது முன்னுரிமையும் TF0 அதற்கு அடுத்த முன்னுரிமையையும் பெறுகிறது TF0 என்பதற்கு அடுத்தபடியாக முறையை TF1 மற்றும் R1T1 குறைந்த முன்னுரிமைகளை பெறுகிறது இவ்வாறாக நாம் முன்னுரிமைகளை மாற்றி அமைக்க முடியும் இவ்வாறாக ஒரு சில குறுக்கீடுகள் அதிகப்படியான முன்னுரிமையும் மற்ற குறுக்கீடுகள் இயல்பான வரிசையில் முன்னுரிமையும் பெறுகிறது இப்பொழுது இரண்டு குறுக்கீடுகளுக்கு அதிக முன்னுரிமைகள் வழங்க முடியுமா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது நாம் இப்பொழுது PT1 மற்றும் PX1 ஐ ஒன்று PX11 என மாற்றிக் கொள்வோம் அவ்வாறு செய்யும்போது டைமர் 1 மற்றும் வெளிப்புற குறுக்கீடு 1 ஆகிய இரண்டும் அதிக முன்னுரிமை பெறுகிறது இவற்றுள் இயல்பான முன்னுரிமை அதிகம் கொண்ட குறுக்கீடு இங்கு முதல் முன்னுரிமை பெறுகிறது எனவே INT1 முதல் முன்னுரிமையும் TF1 இரண்டாவது முன்னுரிமையும் மற்ற குறுக்கீடுகள் குறைந்த முன் உரிமைகளையும் பெறுகிறது எனவே இவற்றை நீங்கள் இவ்வாறு வரிசை படுத்தலாம் முதலாவதாக INT1 பின்னர் TF1 அடுத்தபடியாக INT0 TR0 மற்றும் R1T1 முதல் முன்னுரிமை வழங்கப்பட்ட குறுக்கீடுகள் முதலிலும் மற்றவை அவற்றைத் தொடர்ந்தும் இயக்கப்படும் இவற்றுள் சில குறுக்கீடுகளுக்கு மட்டுமே முன்னுரிமைகளை மாற்ற முடியும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் மாற்ற இயலாது மைக்ரோ கண்ட்ரோலர் சார்ந்த எம்பெடட் பயன்பாடுகளுக்கு இந்த குறுக்கீட்டு முன்னுரிமை மாற்றம் அவசியமாக இருக்கிறது சில நேரங்களில் குறுக்கீடுகள் பல ஆதாரங்களிலிருந்து வெவ்வேறு புரோகிராம்களின் நேரங்களில் இருந்து அல்லது வெவ்வேறு கட்டங்களில் இருந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அந்த வேளைகளில் வன்பொருளின் இணைப்புகளை மாற்றுவதற்குப் பதிலாக குறுக்கீடுகளின் முறைகளையும் முன்னுரிமைகளையும் interrupt pattern priority குறுக்கீடு முன்னுரிமை ரிஜிஸ்டர் வழியாக மாற்றி அமைக்கலாம் அடுத்தபடியாக குறுக்கீடு திசயன்களை பற்றி பார்ப்போம் 8051 ஐ பொறுத்தவரையில் அனைத்து குறுக்கீடுகளுமே திசையன் குறுக்கீடுகளாக உள்ளன 8051 இல் ஒருசில திசையன் குறுக்கீடுகள் உள்ளன INTR என்பது திசையன் அல்லாத குறுக்கீடு 8051 இல் அனைத்து திசையன் குறுக்கீடுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட முகவரி உண்டு அவற்றை மாற்ற இயலாது அதாவது ரீசெட் என்பதற்கு முகவரி 0000 என்பதாகும் INT0 என்பதற்கு முகவரி 0003 என்பதாகும் அதுபோல டைமர் 0 என்பதற்கு முகவரி 000B என்பதாகும் ஒவ்வொரு முகவரிகளுக்கும் இடையே 8 தேக்க இடங்கள் மட்டுமே உள்ளன எனவே நீங்கள் வெளிப்புற குறுக்கீடு 0 க்கு குறுக்கீட்டு சேவை ரொட்டீன் எழுதும்பொழுது இந்த எட்டு பைட்டுகளுக்கு மிகாமல் இருத்தல் அவசியம் மிகும்பட்சத்தில் அதற்கு தனி கவனம் தேவை இதற்கு 8085 இல் நாம் கற்றது போல ஜம்ப் முதலான இன்ஸ்டிரக்ஷன்களை பயன்படுத்தலாம் இனி குறுக்கீட்டு திசையன் முகவரி பற்றி பார்ப்போம் 0023h என்ற மிக உயர்ந்த முகவரியை சீரியல் குறுக்கிடு பெறுகிறது 8052 இல் 002h முகவரியை டைமர் 2 ஓவர்ஃப்லோ பெறுகிறது இம்மாதிரியாக ஏராளமான குறுக்கீட்டு திசையன் முகவரிகளை வடிவமைப்பவர்கள் மாற்றியமைக்கலாம் குறுக்கீட்டு சேவை ரொட்டீன் ஒன்றுடன் ஒன்று ஒத்து செயல்படுவதைத் தவிர்க்க ஜம்ப் இன்ஸ்டிரக்ஷன் பயன்படுத்தலாம் இங்கே 000 என்ற முகவரியை ஆர்ஜின் என்று எடுத்துக்கொள்வோம் பின்னர் ஜம்ப் EXISR என்ற கட்டளையை பயன்படுத்துகிறோம் இதனால் 100 என்ற முகவரிக்கு புரோகிராமின் கட்டுப்பாடு மாறுகிறது அதன் பிறகு 100 என்ற முகவரியில் மெயின் ப்ரோக்ராம் துவங்குகிறது இங்கே ரீசெட் செய்வதற்கான புரோகிராமை எழுதலாம் இந்த எடுத்துக்காட்டில் நாம் பின் 3 3 ஐ pin 3 3 பயன்படுத்துகிறோம் INT1 ஒரு பல்ஸ் ஜெனரேட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் ஒரு புரோகிராம் எழுத வேண்டும் அது எவ்வாறெனில் பல்ஸ்சின் வீழ்ச்சி முனையில் P1 3 என்ற பின்னுடன் இணைக்கப்பட்ட LED க்கு 1 என்று கிடைக்கப்பெற வேண்டும் P1 3 க்கு உயர்நிலை கிடைக்கும்போது LED ஒளிரும் இந்த ப்ரோக்ராமை நம் குறுக்கீடு சேவை ரொட்டீன் பயன்படுத்தி எழுத முடியும்